ஒரு டிரான்சிஸ்டரில் ஒரு நிலையான சார்பு மின்னோட்டத்தை நிறுவுவதற்கான மற்றொரு முறையை நாம் விவாதித்தோம் அது மூல பின்னூட்ட சார்பு ஆகும் MOS டிரான்சிஸ்டரின் மூல முனையத்துடன் தற்போதைய மூலத்தை இணைக்கிறோம் இப்போது நாம் என்ன செய்ய முயற்சிப்போம் என்றால் ஒரு பொதுவான மூல பெருக்கியை உணர வேண்டும் இது இந்த வகை சார்புகளை உள்ளடக்கியது எனவே சார்பு படம் இது போல் தெரிகிறது கேட் ஒரு நிலையான மின்னழுத்த VG0 இல் சார்புடையது மேலும் தற்போதைய மூல I0 மூலத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது மேலும் வடிகால் VDD உடன் இணைக்கப்பட்டுள்ளது ஏனெனில் சார்பு படத்தில் வடிகால் எந்தப் பாத்திரத்தையும் வகிக்காது பொதுவான மூல பெருக்கி இது போல் தெரிகிறது கேட் மற்றும் மூலத்திற்கு இடையில் சமிக்ஞை பயன்படுத்தப்படுகிறது மேலும் வெளியீடு வடிகால் மற்றும் மூலத்திற்கு இடையில் எடுக்கப்படுகிறது இதுவே வடிகால் இதுவே மூல ஆதாரம் இதுவே கேட் மேலும் உள்ளீட்டிற்கான குறியீட்டை மாற்றுகிறேன் உள்ளீட்டு சமிக்ஞையை Vi என்று அழைக்கிறேன் மற்றும் வெளியீடு இங்கே தோன்றும் இந்த பெருக்கி gmRL இன் ஆதாயத்தை வழங்குகிறது முந்தைய அனுபவத்திலிருந்து நம்மிடம் சில கூடுதல் கூறுகள் இருக்கக்கூடும் என்பதை நாம் அறிவோம் உதாரணமாக அது இங்கிருந்து க்ரௌண்டாக இருக்கலாம் மேலும் அது சார்புநிலையை நிறுவுவதற்கு கேட் மற்றும் வடிகால் இடையே வேறு எங்காவது இருக்கலாம் எனவே நாம் பார்க்கப்போகும் விஷயங்கள் அங்கே இருக்கலாம் இப்போது எப்படி டிரான்சிஸ்டரை இப்படிச் சாய்த்து சிக்னல் படத்துக்கு இப்படிச் செய்வது என்பதுதான் கேள்வி அதனால் நாம் செய்ய வேண்டியது இதுதான் எனவே நாம் அதை படிப்படியாக எடுப்போம் இங்கே ஒரு மின்னழுத்த மூலத்தையும் அங்கு ஒரு மின்னழுத்த மூலத்தையும் பயன்படுத்தியுள்ளோம் நாம் ஒரு விநியோகத்தைப் பயன்படுத்த விரும்புகிறோம் எனவே நாம் அதை எப்படி செய்வது முதல் பகுதி மிகவும் எளிது இந்த மெயின் சப்ளை வோல்டேஜ் VDD இலிருந்து கேட் மின்னழுத்தத்தைப் பெற நான் செய்ய வேண்டியது ஒரு எதிர்ப்புப் பிரிப்பானைப் பயன்படுத்த வேண்டும் R1 R2 இது விநியோக மின்னழுத்தம் VDD ஆகும் மேலும் கேட் மின்னழுத்தம் VDD R2R1 R2 ஆக இருக்கும் மேலும் R1 மற்றும் R2 இன் மதிப்புகளைத் தேர்ந்தெடுப்பதன் மூலம் நாம் விரும்பும் எதையும் அமைக்கலாம் பின்னர் சமிக்ஞை மூலமானது டிரான்சிஸ்டரின் வாயிலில் பயன்படுத்தப்பட வேண்டும் நாம் அதை எப்படி செய்வது நான் இதற்கு அதிக நேரம் செலவிட மாட்டேன் நாம் இதை இப்போது பல முறை செய்துள்ளோம் இதிலிருந்து சிக்னலைச் சேர்க்க இந்த பகுதி சார்பை நிறுவுகிறது நாம் செய்ய வேண்டியது Vi Rs மற்றும் ஒரு இணைப்பு மின்தேக்கி C1 ஐ இணைக்கவும் இப்போது நாம் லோடுகளை இணைக்க முடியும் மேலும் வடிகால் நேரடியாக விநியோக மின்னழுத்தத்துடன் இணைக்க முடியாது அப்படிச் செய்தால் dc மதிப்பு தடுக்கப்பட்டு சிக்னல் மட்டும் இங்கு தோன்றும் ac இணைப்பின் மூலம் லோடுகளை வடிகால்க்கு இணைக்க முடியும் என்பது நமக்குத் தெரியும் ஆனால் இது வடிகால் VDD உடன் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளது VDD என்பது ஒன்றும் இல்லை ஆனால் அதிகரிக்கும் படத்தில் தரையில் உள்ளது அதாவது இது நேரடியாக க்ரௌண்டுடன் இணைக்கப்படும் எனவே அது தரையுடன் இணைக்கப்பட்டிருந்தால் இங்கே இருக்கும் சமிக்ஞை மின்னழுத்தம் பூஜ்ஜியமாக இருக்கும் எனவே வெளிப்படையாக அனுமதிக்க முடியாது பெருக்கியிலிருந்து சில சிக்னல்கள் வெளிவர வேண்டும் எனவே வடிகால் ஒரு சார்பு மின்தடை RD மூலம் VDD உடன் இணைக்கப்பட வேண்டும் இது எங்காவது இணைக்கப்பட வேண்டும் அதனால் இந்த I0 பாய்வதற்கு சில பாதை உள்ளது மற்றும் அது VDD க்கு சென்றது ஆனால் அதை நேரடியாக VDD உடன் இணைக்க முடியாது ஏனெனில் அந்த விஷயத்தில் அது பெருக்கியின் வெளியீட்டை குறைப்பது போன்றது அடிப்படையில் நாம் நேரடியாக VDD உடன் இணைத்தால் வடிகால் முதல் தரை வரை இங்கே ஒரு குறுகிய சர்கியூட் இருக்கும் எனவே ஆதாயம் பூஜ்ஜியமாக இருக்கும் அது எதிர்ப்பின் gm மடங்கு அதிகமாக இருக்கும் எனவே நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் இந்த எதிர்ப்பு RD மூலம் அதை இணைக்க வேண்டும் பின்னர் இந்த இரண்டையும் செய்தால் என்ன நடக்கும் சிறிய சிக்னல் அதிகரிக்கும் படத்தில் வடிகால் முதல் தரை வரை ஒரு எதிர்ப்பு RD இருக்கும் மற்றும் R1 || R2 சிறிய சிக்னல் அதிகரிக்கும் படத்தில் கேட் முதல் தரை வரை R2 மேலும் இது ஒன்றிரண்டு நிகழ்வுகளில் நாம் முன்பு பார்த்தது போலவே இந்த விஷயங்களில் நிலையான மின்னழுத்த சார்பு கொண்ட பொதுவான மூல பெருக்கி இப்போது ஒன்று விடப்பட்டிருப்பதைக் காணலாம் இதற்கும் இதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது MOS டிரான்சிஸ்டரின் மூலமானது சிறிய சமிக்ஞை படத்தில் தரையில் இணைக்கப்பட வேண்டும் அதனால்தான் இது ஒரு பொதுவான மூல பெருக்கியாகும் இதனால் உள்ளீடு கேட் மற்றும் மூலத்திற்கு இடையில் பயன்படுத்தப்படுகிறது வெளியீடு வடிகால் மற்றும் மூலத்திற்கு இடையில் எடுக்கப்படுகிறது எங்கள் உண்மையான சர்க்யூட்டில் MOS டிரான்சிஸ்டரின் மூல முனையத்தைப் பார்த்தால் அது நிச்சயமாக தரையுடன் இணைக்கப்படவில்லை இந்தப் படத்தில் இருந்து அதிகரிக்கும் படத்தை இடது பக்கம் வரைந்தால் I0 ஆனது ஒரு ஓப்பன் சர்க்யூட்டாக மாறிவிடும் மேலும் மூலமானது எங்கும் இணைக்கப்படவில்லை எனவே நீங்கள் அதைச் செய்தால் நீங்கள் அதை பகுப்பாய்வு செய்து பார்க்கலாம் மேலும் ஆதாயம் மீண்டும் பூஜ்ஜியமாக இருக்கும் எனவே இது சிக்னல்களுக்கு தரையுடன் இணைக்கப்பட வேண்டும் வழக்கம் போல் சிக்னல் அதிர்வெண்ணில் ஒரு குறிப்பிட்ட குறைந்தபட்சம் பிரிகுவன்சீ உள்ளது என்ற அனுமானத்தை நாம் செய்துள்ளோம் அது பூஜ்ஜியம் அல்ல அதனால்தான் மின்தேக்கி மூலம் உள்ளீட்டை இணைக்க முடியும் வெளியீட்டை எடுக்கவும் முடியும் மற்றும் மேலும் பலவற்றை செய்ய முடியும் சிக்னல்களுக்கு மூலத்தை தரையுடன் இணைக்க இதேபோன்ற யோசனையைப் பயன்படுத்தலாம் மூலத்தை தரையுடன் இணைக்க வேண்டும் என்று நாம் கூறும்போது டிரான்சிஸ்டரின் மூலத்திற்கு பூஜ்ஜிய சமிக்ஞையைப் பயன்படுத்துவதாக நீங்கள் நினைக்கலாம் எனவே என்னிடம் பூஜ்ஜியமான ஆதாரம் உள்ளது மற்றும் MOS டிரான்சிஸ்டரின் மூலமானது இதனுடன் இணைக்கப்பட வேண்டும் முக்கியமாக சிக்னல் அதிர்வெண்ணுக்கு இது சுருக்கமாக இருக்க வேண்டும் எனவே அதாவது நாம் அதை ஒரு மின்தேக்கி மூலம் தரையில் அல்லது பூஜ்ஜிய மின்னழுத்த மூலத்துடன் இணைக்க வேண்டும் அதனால் அதைத்தான் செய்வோம் அதை ஒரு மின்தேக்கி மூலம் தரையுடன் இணைப்போம் அதை C3 என்று அழைக்கிறேன் இப்போது முன்பு போல் மின்தேக்கி போதுமான அளவு பெரியதாக இருந்தால் அது ஒரு ஷார்ட் சர்க்யூட் போல செயல்படும் மேலும் அது மூலமானது தரையுடன் இணைக்கப்பட்டிருப்பது போலாகும் நாம் பின்னர் ஒரு குறுகிய சுற்று போல் செயல்பட C3 இன் அளவுகோலை மதிப்பீடு செய்ய வேண்டும் எனவே நாம் செய்தது பின்வருவனவாகும் நான் இதை மிக விரைவாகச் எடுத்துரைத்தேன் ஏனென்றால் இப்போது நீங்கள் ac இணைப்பு மற்றும் உள்ளீடு மற்றும் வெளியீடு ஆகியவற்றின் கொள்கைகளை நன்கு அறிந்திருக்கிறீர்கள் இங்குள்ள ஒரே சிறப்பு என்னவென்றால் இந்த சார்பு திட்டத்துடன் MOS டிரான்சிஸ்டரின் மூல முனையம் தரையுடன் இணைக்கப்படவில்லை வடிகால் பின்னூட்ட வழக்கில் நாம் அதை தொடங்கிய விதம் தரையுடன் இணைக்கப்பட்டது ஆனால் இங்கே அது இல்லை எனவே மின்தேக்கி C3 மூலம் சிக்னல் அதிர்வெண்ணுக்காக அதை தரையுடன் இணைக்க வேண்டும் எனவே இந்த சுற்று இப்போது ஒரு பொதுவான மூல பெருக்கியின் மற்றொரு இடவியல் ஆகும் இது மூல பின்னூட்ட சார்புகளைப் பயன்படுத்துகிறது நான் இங்கே சர்கியூட்டை மீண்டும் வரைகிறேன் என்னிடம் சிக்னல் ஆதாரம் உள்ளது அதன் ac டிரான்சிஸ்டரின் வாயிலுடன் இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் கேட் ஒரு எதிர்ப்பு பிரிப்பான் சார்புடையது இது விநியோக மின்னழுத்த VDD இலிருந்து இயக்கப்படுகிறது தற்போதைய மூலத்தை அதனுடன் இணைப்பதன் மூலம் மூலமானது ஒரு சார்புடையது வடிகால் மின்னோட்டத்திற்கான பாதை VDD க்கு மின்தடை RD மூலம் உருவாக்கப்படுகிறது இறுதியாக இந்த டிரான்சிஸ்டர் M1 இன் வடிகால் மூல மின்னழுத்தத்தை நாம் மதிப்பீடு செய்து அது உண்மையில் செறிவூட்டல் பகுதியில் உள்ளதா என்பதை உறுதி செய்ய வேண்டும் மற்றும் லோடு இரண்டாவது மின்தேக்கி C2 மூலம் இணைக்கப்படும் இறுதியாக டிரான்சிஸ்டரின் மூலமானது ஒரு மின்தேக்கி C3 ஐப் பயன்படுத்தி தரையில் ஷார்ட் சர்கியூட் செய்யப்படுகிறது இப்போது இதன் சிறிய சிக்னல் அதிகரிக்கும் படத்தை வரைந்தால் நம்மிடம் உள்ளீடு மூலமான Vi Rs மற்றும் அது மின்தேக்கி C1 மூலம் MOS டிரான்சிஸ்டரின் வாயிலுடன் இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் MOS டிரான்சிஸ்டரின் வாயிலில் இருந்து இந்த இரண்டு மின்தடையங்கள் R1 மற்றும் R2 உள்ளன மேலும் அதிகரிக்கும் படத்தில் இந்த புள்ளியில் விநியோக மின்னழுத்தமும் தரையில் உள்ளது ஏனெனில் இந்த விநியோக மின்னழுத்தம் எந்த அதிகரிப்பையும் கொண்டிருக்கவில்லை எனவே நாம் இந்த புள்ளியில் இருந்து தரையில் R1 மற்றும் R2 இணைக்க வேண்டும் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் R1 || R2 பின்னர் நம்மிடம் MOS டிரான்சிஸ்டரின் கட்டுப்படுத்தப்பட்ட ஆதாரம் உள்ளது இது VGS மற்றும் gmVGS இது வடிகால் இது மூல முனையம் மற்றும் மூல முனையத்திலிருந்து தரைக்கு நம்மிடம் மின்தேக்கி C3 உள்ளது இந்த மின்னோட்ட மூலமானது ஒரு ஓபன் சர்கியூட் ஆகும் ஏனெனில் இது ஒரு நிலையான மின்னோட்ட மூலமாகும் வடிகால் முதல் தரை வரை நம்மிடம் RD மற்றும் ஒரு மின்தேக்கி C2 மற்றும் லோடு மின்தடை RL உள்ளது எனவே இது சிறிய சிக்னல் அதிகரிக்கும் படம் மற்றும் சிக்னல் அதிர்வெண்களில் C1 C2 மற்றும் C3 குறும்படங்களாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும்